அடுத்து டிஸ்க் செடியூலிங் என்ற கருத்தை ஆராய்வோம் எனவே கணினியில் செயல்முறைகள் இயங்கும்போது அவை டிஸ்க் அணுகலுக்கான கோரிக்கைகளை உருவாக்கும் என்பதையும் டிஸ்க் அணுகல் சீரற்றதா என்பதை இந்த நேரத்தில் புரிந்துகொள்வதையும் அறிவோம் ஆகவே செயல்முறைகள் அணுகக் கோரும் செக்டார் எண்களைப் பொறுத்து அது முற்றிலும் சீரற்றதாக இருந்தால் இந்த சீக் டைம் வரும் எனவே அந்த வழியில் டிஸ்க் ஹெட் இயக்கம் சிக்கலாகிவிடும் இது தனிப்பட்ட தகவல்களை அணுக மொத்த நேரத்தை அதிகரிக்கும் இந்த இயக்க முறைமை இந்த ஹார்ட்வர்ஐ திறமையாகவும் டிஸ்க் வகைகளுக்கும் பயன்படுத்துவதற்கு பொறுப்பாகும் இதன் பொருள் விரைவான அணுகல் நேரம் மற்றும் டிஸ்க் அலைவரிசை ஆகியவற்றைக் கொண்டுள்ளது எனவே இந்த அணுகல் நேரம் குறைவாக இருக்க வேண்டும் மற்றும் இந்த அலைவரிசை அதிகமாக இருக்க வேண்டும் எனவே அணுகல் நேரமாக மிகக் குறைந்த நேரத்தை செலவிட தயாராக இருக்கும்போது ஒரு யூனிட் நேரத்திற்கு அதிக அளவு டேட்டாவை மாற்ற முடியும் எனவே இதை எவ்வாறு குறைப்பது ஆகவே எத்தனை டிராக்குகளை நகர்த்த வேண்டும் அல்லது எத்தனை சிலிண்டர்களை நகர்த்த வேண்டும் என்பதன் மூலம் தூரத்தைத் தேடுவதற்கான விகிதத்தை தேட வேண்டும் எனவே அது சீக் டைமை தீர்மானிக்கிறது எனவே இந்த சீக் டைமை குறைக்க வேண்டும் எனவே இந்த சீக் டைமை எவ்வாறு குறைக்க முடியும் மற்றும் இந்த டிஸ்க் அலைவரிசை என்பது சேவைக்கான முதல் கோரிக்கைக்கும் கடைசி பரிமாற்றத்தின் நிறைவுக்கும் இடையிலான மொத்த நேரத்தால் வகுக்கப்பட்ட மொத்த பைட்டுகளின் எண்ணிக்கையாகும் ஆகவே கடைசி பரிமாற்றம் முடியும் வரை முதல் கோரிக்கை உருவாக்கப்பட்டபோது எவ்வளவு டேட்டாவை மாற்ற முடியும் இதனால் அது அலைவரிசையை தீர்மானிக்கும் எனவே இந்த அலைவரிசையை அதிகமாக்க வேண்டும் இந்த நேரத்தில் குறைக்க விரும்புகிறோம் எனவே அதை எப்படி செய்வது டிஸ்க் IO கோரிக்கைகளின் பல ஆதாரங்கள் உள்ளன இந்த IO கோரிக்கையை யார் உருவாக்க முடியும் இயக்க முறைமை குறிப்பிட்ட டிஸ்கை அணுக சில கோரிக்கைகளை உருவாக்க முடியும் ஏனெனில் இயக்க முறைமை ப்ரோக்ராம் வட்டில் சேமிக்கப்படலாம் எனவே இது டிஸ்கை அணுக வேண்டும் கணினி செயல்முறைகளில் அவர்கள் சில டிஸ்க் அணுகலைக் கோரலாம் இதேபோல் பயனர் செயலாக்கங்களும் சில கோப்பு செயல்பாடுகளைச் செய்யலாம் அதன்படி சில டிஸ்க் அணுகலைக் கேட்கலாம் இந்த IO கோரிக்கையில் உள்ளீடு அல்லது வெளியீட்டு முறை டிஸ்க் அட்றஸ் மெமரி அட்றஸ் மாற்ற வேண்டிய செக்டார்களின் எண்ணிக்கை ஆகியவை அடங்கும் எனவே கொடுக்க விரும்பும் எந்த IO கோரிக்கை உள்ளீட்டு வெளியீட்டு கோரிக்கைகளும் எனவே இது ஒரு ரீடு செயல்பாடு அல்லது ரைட் செயல்பாடு என்பதை இது கொண்டிருக்க வேண்டும் இது ஒரு ரீடு செயல்பாடாக இருந்தால் அதாவது செகண்டரி ஸ்டோரேஜிருந்து பிரைமரி ஸ்டோரேஜிற்கு வரை எதையாவது படிக்க முயற்சிக்கும் எனவே இது பிரைமரி ஸ்டோரேஜிற்கான உள்ளீட்டு செயல்பாடாகும் அல்லது இது முக்கிய மெமரியில் இருந்து எழுதும் செயல்பாடு அல்லது வெளியீட்டு செயல்பாடாகும் சில டேட்டாவை செகண்டரி ஸ்டோரேஜில் எழுத விரும்புகிறோம் எனவே டிஸ்க் அட்ரஸ் இல் எந்த குறிப்பிட்ட பிளாக் அல்லது எந்த குறிப்பிட்ட செக்டார் எழுத விரும்புகிறோம் பின்னர் மெமரி அட்றஸ் இது மெமரியில் இருந்து டிஸ்க்ற்கு மாற்றப்பட்டால் எந்த மெமரி பிளாக்லிருந்து மாற்ற தயாராக இருக்கிறோம் என்பது போன்றது எனவே பரிமாற்றம் எப்போதும் பிளாக்கள் அடிப்படையில் தான் எனவே எந்த குறிப்பிட்ட மெமரி பிளாக் டிஸ்க்ற்கு மாற்ற தயாராக இருக்கிறோம் அல்லது அது டிஸ்க் ரீடு செயல்பாடாக இருந்தால் குறிப்பிட்ட செக்டாரை படித்த பிறகு அதை மெயின் மெமரியில் எங்கு வைக்கப் போகிறீர்கள் இந்த மெமரி அட்றஸ் தொடர்புடைய மெமரி பிளாக் எண் பிளாக் அட்றஸ் மற்றும் மாற்ற வேண்டிய செக்டார்களின் எண்ணிக்கையை அடையாளம் காட்டுகிறது எனவே எத்தனை செக்டார்களை மாற்ற விரும்புகிறீர்கள் எனவே IO கோரிக்கையை முன்வைக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இவை இப்போது இயக்க முறைமை இது ஒரு டிஸ்க் அல்லது டிவைஸ்ற்கான கோரிக்கைகளின் வரிசையை பராமரிக்கிறது எனவே இது ஒரு வரிசையை பராமரிக்கிறது ஏனெனில் வரிசை வேறு வரிசையில் வழங்கப்படலாம் ஆனால் தேர்வுமுறை செய்யப்படலாம் இதனால் சீக் டைம் குறைவாக இருப்பதால் பின்னர் செயலற்ற டிஸ்க் உடனடியாக IO இல் வேலை செய்யலாம் பிஸியான டிஸ்க் மூலம் கோரிக்கை என்றால் வேலை வரிசையில் இருக்க வேண்டும் டிஸ்க் செயலற்றதாக இருந்தால் நிச்சயமாக ஒரு IO கோரிக்கை வரும்போதெல்லாம் அது குறிப்பிட்ட கோரிக்கைக்கு செல்லலாம் ஆனால் டிஸ்க் தற்போது வேறு ஏதேனும் இடமாற்றம் செய்வதில் பிஸியாக இருந்தால் வேலை வரிசைப்படுத்தப்பட வேண்டும் வரிசை இருக்கும்போது மட்டுமே தேர்வுமுறை வழிமுறைகள் அர்த்தமுள்ளதாக இருக்கும் வரிசை இல்லை என்றால் தேர்வுமுறை இல்லை எடுத்துக்காட்டாக ஒரு செயல்முறையால் உருவாக்கப்பட்ட கோரிக்கைகள் கிடைத்திருந்தால் கணினி அமைப்பில் ஒரே ஒரு செயல்முறை மட்டுமே உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது P1 வேறு எந்த செயல்முறையும் கணினியில் இல்லை எனவே இந்த P1 இது சில டிஸ்க் அணுகலைச் செய்கிறது இது டிஸ்க்ல் சில தொகுதிகளை எழுதுகிறது இப்போது அது முதலில் செக்டார் எண் 30 இல் எழுத விரும்புகிறேன் என்று கூறுகிறது பின்னர் செக்டார் எண் 45 இல் எழுத விரும்புகிறேன் என்று சொல்ல விரும்புகிறது பின்னர் அதை செக்டார் எண் 15 இல் செய்ய விரும்புகிறேன் என்று கூறுகிறது இப்போது இந்த வகை நிகழ்வுகளில் இந்த டிஸ்க் செடியூலிங்க்கு எந்த அர்த்தமும் இல்லை ஏனெனில் இந்த ப்ரோக்ராம் 30 ஐத் தடுக்க பரிமாற்றம் முடிவடையும் வரை காத்திருக்கும் பின்னர் செக்டார் எண் 45 ஐத் தடுப்பதற்கான கோரிக்கையை உருவாக்கும் எனவே இந்த வரிசையில் இந்த சில கையாளுதல்களைச் செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை எனவே இந்த கோரிக்கையை வரிசைப்படுத்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை ஏனென்றால் ஒரு கட்டத்தில் டிஸ்க் இயக்கி பார்க்கும் ஒரே ஒரு கோரிக்கைகள் மட்டுமே உள்ளன எனவே டிஸ்க் செடியூலிங் அல்கோரிதம்களால் எதுவும் செய்ய முடியாது எனவே அந்த நடத்தை ஒரே மாதிரியாக இருக்கும் தேர்வுமுறை வழிமுறைகள் பல செயல்முறைகளிலிருந்து கோரிக்கைகள் இருந்தால் மற்றும் ஒரு வரிசை இருந்தால் மட்டுமே அவை அர்த்தமுள்ளதாக இருக்கும் எனவே பத்து வெவ்வேறு செயல்முறைகளைச் சொல்லியிருக்கலாம் அவை ஒவ்வொன்றும் சிலவற்றை உருவாக்குகின்றன சில சீரற்ற டிஸ்க் சேவை கோரிக்கைகளை உருவாக்குகிறது இப்போது அவற்றை எவ்வாறு வரிசைப்படுத்தப் போகிறீர்கள் எந்த வரிசையில் அவற்றை வரிசைப்படுத்தப் போகிறீர்கள் இதனால் இது உண்மையில் ஒரு விவேகமான செயல்பாடாக அமைகிறது எனவே வரிசை இருக்கும்போது மட்டுமே இது பொருந்தும் என்பதைக் கருத்தில் கொண்டு இந்த தேர்வுமுறை வழிமுறைகளைப் பார்ப்போம் எனவே டிரைவ் கன்ட்ரோலர்கள் சிறிய இடையகங்களைக் கொண்டுள்ளன மேலும் மாறுபட்ட ஆழங்களின் IO கோரிக்கைகளின் வரிசையை நிர்வகிக்கலாம் எனவே இந்த டிரைவ் கன்ட்ரோலர் டிஸ்க் டிரைவ் கன்ட்ரோலருடன் தொடர்புடைய ஓரளவு நினைவகம் இருக்கும் என்று கருதுகிறோம் இது இந்த வரிசையின் குறிப்பை இப்போது காத்திருக்கும் கோரிக்கைகளை வைத்திருக்க முடியும் IO கோரிக்கைகளின் சேவையை திட்டமிட பல வழிமுறைகள் உள்ளன அந்த வழிமுறைகளில் சிலவற்றைக் காண்போம் ஒன்று அல்லது பல பிளேட்களுக்கு பகுப்பாய்வு உண்மை இது பல பிளேட்களில் ஒரு பிளேட் என்பது ஒரு பொருட்டல்ல எனவே இந்த குறிப்பிட்ட சிலிண்டர்கள் 98 பின்னர் 183 பின்னர் 37 பின்னர் 122 ஆகியவற்றில் கோரிக்கை கிடைத்துள்ளது என்பதைக் கருத்தில் கொண்டு மொத்த கோரிக்கை வரிசை 0 முதல் 199 வரை இருக்கலாம் எனவே டிஸ்க்ல் 0 முதல் 199 வரை சிலிண்டர்கள் உள்ளன எனது கோரிக்கைகள் இதுபோன்று ஆரம்பத்தில் ஹெட் பாய்ன்டெர் சிலிண்டர் 53 இல் உள்ளது பின்னர் சிலிண்டர் எண் 98 பின்னர் 183 பின்னர் 37 122 இல் ஒரு கோரிக்கை உள்ளது எனவே இந்த கட்டத்தில் இந்த கோரிக்கையின் திட்டமிடல் ஒழுங்கு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை இப்போது கண்டுபிடிக்க வேண்டும் இந்த நேரத்தில் ஹெட் சிலிண்டர் எண் 53 இல் எனவே முதல் மற்றும் மிக எளிய வகை மூல உபாயம் ஃப்ஸ்ட் கம் ஃப்ஸ்ட் செர்வ் FCFS இல் இந்த 98 முதல் வந்தது எனவே 53 இலிருந்து அது 98 ஆகவும் 98 இலிருந்து 183 ஆகவும் 183 ல் இருந்து 37 சரிவாகவும் பின்னர் 37 ல் இருந்து 122 ஆகவும் 14 க்கு மீண்டும் வருகிறது 124 க்கு செல்கிறது 65 க்கு திரும்பி வருகிறது பின்னர் 67க்கு செல்கிறது பின்னர் அதிக கோரிக்கை இல்லாததால் அது சிலிண்டர் எண் 67 இல் உள்ளது இப்போது இந்த குறிப்பிட்ட மூல உபாயத்தால் காணப்பட்ட மொத்த சீக் டைம் என்ன என்பதை கணக்கிடலாம் எனவே இது 53 முதல் 98 வரை ஆகவே இது 45 பின்னர் 98 முதல் 183 வரை ஆகவே அதாவது 85 பின்னர் 185 183 முதல் 37 வரை அதாவது 6 ஆக உள்ளது எனவே 146 சிலிண்டர்களால் நகரும் எனவே சிலிண்டர்களில் இந்த இயக்கம் அனைத்தையும் தொகுக்க முடியும் என்பதை கண்டுபிடிக்கலாம் எனவே இந்த எண்ணிக்கை 640 ஆக மாறும் எனவே மொத்த ஹெட் இயக்கம் 640 சிலிண்டர்களைக் கொண்டது எனவே இது நல்லதா அல்லது கெட்டதா ஆனால் அது பின்பற்றப்படும் கொள்கை ஃப்ஸ்ட் கம் ஃப்ஸ்ட் செர்வ் FCFS ஆகும் எனவே வேறு கொள்கைகள் இருக்கக்கூடும் ஏனெனில் CPU வேலைகளும் முதலில் ஷார்ட்டெஸ்ட் ஜாப் இருந்தன எனவே இங்கே முதல் ஷார்ட்டெஸ்ட் சீக் டைம் ஃப்ஸ்ட் Shortest Seek Time First எஸ்எஸ்டிஎஃப் SSTF வழிமுறையின் குறுகிய நேரத்தைப் பற்றி சிந்திக்கலாம் எனவே எஸ் எஃப் இல் தற்போதைய ஹெட் நிலையில் இருந்து குறைந்தபட்ச தேடும் நேரத்துடன் கோரிக்கையைத் தேர்ந்தெடுப்போம் எனவே இது ஒருவிதமான ஷார்ட்டெஸ்ட் ஜாப் ஃப்ஸ்ட் எஸ் எஃப் திட்டமிடல் எனவே இது 53 வது இடத்தில் தொடங்கும் பின்னர் இந்த முழு வரிசை கோரிக்கையிலும் முந்தைய எடுத்துக்காட்டில் உள்ளதைப் போலவே சிலிண்டர் எண் 53 இல் தொடங்குகிறோம் 65 மிக அருகில் உள்ளது எனவே இது 65 க்குச் செல்கிறது 65 இலிருந்து 67 அருகில் உள்ளது எனவே இது 67 க்குச் செல்கிறது 67 இலிருந்து 37 ஆக வருகிறது ஏனெனில் அது மிக அருகில் உள்ளது இப்போது 37 இலிருந்து அது 14 ஆகவும் பின்னர் அது 98 ஆகவும் பின்னர் 122 124 ஆகவும் இறுதியாக 183 ஆகவும் செல்கிறது ஆகவே இது இந்த வழியில் செல்கிறது மீண்டும் இந்த தேடல் நேரங்களை தொகுத்தால் இது 53 முதல் 65 வரை 12 ஆகும் இருந்து 65 முதல் 67 2 67 முதல் 37 30 வரை எனவே அவற்றை இந்த வழியில் தொகுத்தால் மதிப்பு 236 சிலிண்டர்களாக மாறும் எனவே இது 236 சிலிண்டர்களால் நகர்த்தப்பட வேண்டும் எனவே நிச்சயமாக இது உகந்த ஒன்றாகும் ஏனென்றால் அதை விட குறைவான நேரத்தை தேட முடியாது ஏனென்றால் குறுகிய நேரத்தை தேடும் முதல் கொள்கையில் செல்கிறோம் இருப்பினும் சில கோரிக்கைகளுக்கு அது ஸ்டார்வேசன் ஐ உருவாக்க முடியும் என்பதுதான் பிரச்சினை எனவே செயல்முறைகள் எப்போதும் கணினியில் இயங்குவதால் இந்த டிஸ்க் கோரிக்கைகளை அவர்கள் உருவாக்கும் செயல்முறைகள் அந்த வரிசையில் தொடர்ந்து வருகின்றன எடுத்துக்காட்டாக இந்த ஒரு செயல்முறை 183 இன் இந்த கோரிக்கையை உருவாக்கியது இது இங்கே வழங்கப்படுவதை காண்கிறீர்கள் ஆனால் அது 124 க்கு சேவை செய்தபின் சொல்லுவதற்கு இடையில் தொடர்ந்து கோரிக்கை உருவாகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த பிராந்தியத்தில் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் உருவாக்கப்படுகின்றன இதனால் டிஸ்க் இயக்கம் ஹெட் இயக்கம் இந்த பிராந்தியத்தில் நிலைத்திருப்பது குறுகிய நேரத்தைத் தேடுவதால் மட்டுமே இந்த 183 கோரிக்கைக்கு ஒருபோதும் செல்லாது எனவே இந்த குறிப்பிட்ட கோரிக்கைக்கு பட்டினி கிடக்கிறது எனவே எஸ் எஃப் கொள்கை நன்றாக உள்ளது ஆனால் அது ஸ்டார்வேசன் கிடக்கும் திறனைப் பெற்றுள்ளது எனவே அதை கவனித்துக்கொள்ள வேண்டும் ஆனால் நிச்சயமாக எஸ் எஃப் க்கு அதை செய்ய முடியாது எனவே தேடும் நேரம் உகந்ததாக உள்ளது ஆனால் ஸ்டார்வேசன் பிரச்சினை வரக்கூடும் எனவே அதனால்தான் இது ஒரு நல்ல உத்தி அல்ல நிச்சயமாக ஒரு கட்டத்தில் கணிப்பது போன்ற எதுவும் இல்லை ஒரு கட்டத்தில் எந்த வேலையில் எந்த கோரிக்கைகள் நிலுவையில் உள்ளன என்பதை காணலாம் எனவே அதன் அடிப்படையில் அடுத்தது என்ன அடுத்து எங்கு செல்ல வேண்டும் என்று கண்டுபிடிக்க முயற்சிக்கிறது பின்னர் மற்றொரு வகை வழிமுறை SCAN வழிமுறை என அழைக்கப்படுகிறது எனவே இந்த ஸ்கேன் வழிமுறை மிகவும் எளிமையானது டிஸ்க்ன் ஒரு முனையில் தொடங்கி மறு முனையை நோக்கி நகர்கிறது எனவே இது டிஸ்க்ஐ ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு ஸ்கேன் செய்கிறது எனவே டிஸ்க்களின் மறுமுனையை அடையும் வரை டிஸ்க் இயக்கம் தலைகீழாகி சேவை தொடரும் வரை சேவை கோரிக்கைகள் எனவே இது சில நேரங்களில் இது ஒரு எளிவேட்டர் அல்காரிதம் என்று அழைக்கப்படுகிறது எனவே எளிவேட்டர் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றால் அது தரை தளம் என்று சொல்லத் தொடங்கி ஒவ்வொரு இடைநிலை தளங்களிலும் நிறுத்தி மேல் மாடிக்குச் சென்று மேல் தளத்தை அடைந்த பிறகு மீண்டும் அது தரை தளத்திற்கு வந்து மீண்டும் ஒவ்வொரு இடைநிலை தளங்களிலும் நிறுத்தப்படும் எனவே அந்த வகை வழிமுறை SCAN வழிமுறை என அழைக்கப்படுகிறது இது நல்லதா அல்லது கெட்டதா என்பது நிச்சயமாக ஒரு பிரச்சினை ஆனால் இந்த குறிப்பிட்ட உதாரணத்தை காண்போம் எனவே இது 208 சிலிண்டர் இயக்கங்களுக்கு சமமாக இருக்கும் 236 சிலிண்டர் இயக்கத்தை பதிவு செய்தது இது 208 சிலிண்டர் இயக்கத்திற்கு சமமாக இருக்கும் ஆனால் கோரிக்கைகள் ஒரே மாதிரியாக அடர்த்தியாக இருந்தால் டிஸ்க்ன் மறுமுனையில் மிகப் பெரிய அடர்த்தி மற்றும் மிக நீளமானவை எனவே அடிப்படையில் என்ன நடக்கிறது என்றால் கோரிக்கைகள் முடிவில் பின்னர் வழங்கப்படுகின்றன எனவே இந்த கோரிக்கை முடிவுக்கு வருவது மிகவும் கடினம் SCAN வழிமுறை ஆரம்பத்தில் இது சிலிண்டர் எண் 53 இல் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் மேலும் இந்த திசையில் ஹெட் நகர்கிறது என்று கருதுகிறோம் எனவே அது 0 என்று வருகிறது பயணத்தின் செயல்பாட்டில் இது இந்த கோரிக்கைகள் 37 மற்றும் 14 ஆகும் பின்னர் அது 0 க்கு வருகிறது முதல் அது டிஸ்க்ன் மறுமுனைக்குச் செல்லத் தொடங்குகிறது மறு முனையை நோக்கிச் செல்லும்போது இப்போது இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் வழங்குகிறது 65 67 98 122 124 எனவே அவை இந்த திசையில் ஒரு முறை அந்த திசையில் ஒரு முறை வழங்கப்படுகின்றன ஆனால் இந்த பிராந்தியத்தை கருத்தில் கொண்டால் இந்த திசையில் ஹெட் நகரும் போது கோரிக்கைகள் எதுவும் வரவில்லை இந்த திசையில் இந்த புள்ளியை விட்டுச் வெளியேறும்போது இந்த பிராந்தியத்தில் கோரிக்கைகள் வரத் தொடங்கின ஆனால் ஹெட் இங்கு வந்து மீண்டும் இந்த பக்கத்திற்குச் செல்லும் வரை அவை வழங்கப்படாது எனவே இப்போது இந்த நேரத்தில் இந்த கோரிக்கைகள் வழங்கப்படும் எனவே டிஸ்க்ன் முடிவை நோக்கிய கோரிக்கைகள் வழங்கப்படுவதில்லை எனவே இந்த குறிப்பிட்ட SCAN கொள்கையின் சிக்கல் இதுதான் ஏனெனில் இது முடிவுக்குச் செல்கிறது மற்றும் டிஸ்க் கோரிக்கைகள் முடிவுக்கு நெருக்கமாக உள்ளன மேலும் இது எப்படியாவது டிஸ்க் ஹெட்ன் வருகையின் சரியான நேரத்தை தவறவிட்டால் டிஸ்க் ஹெட் முழு டிஸ்க்க்கு இரண்டு முறை கிட்டத்தட்ட இரண்டு முறை பயணித்த பின் நீண்ட காலத்திற்குப் பிறகு அந்த வாய்ப்பு கிடைக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட வழிமுறையின் மற்றொரு சிரமம் என்னவென்றால் பார்ப்பது போன்ற கோரிக்கைகள் இல்லாவிட்டாலும் கூட இது இங்கே 14 இல் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தது ஆனால் 14 க்குப் பிறகு ஒரு சிலிண்டர் எண் 0 இல் எப்போது சொல்வது என்று தெரியவில்லை ஆனால் அது தேவையில்லை ஏனெனில் சிலிண்டர் எண்கள் இந்த வரம்பில் எந்த கோரிக்கைகளும் இல்லாதபின் இது பயனற்றது மாறாக இந்த கட்டத்தில் இருந்து திரும்பி வந்திருக்க வேண்டும் இது மற்றொரு சாத்தியம் மற்றும் இது மற்றொரு வழிமுறையை உருவாக்குகிறது இது லுக் அல்காரிதம் என அழைக்கப்படுகிறது இந்த SCAN வழிமுறையின் மற்றொரு மாறுபாடு C SCAN அல்லது சுற்றறிக்கை SCAN எனப்படுவதைக் காண்போம் இது SCAN வழிமுறையை விட ஒரே மாதிரியான காத்திருப்பு நேரத்தை வழங்குகிறது டிஸ்க்ன் ஒரு முனையிலிருந்து மறுபுறம் சேவை கோரிக்கைகள் செல்லும்போது ஹெட் நகரும் எனவே அந்த வழியில் ஹெட் SCAN ஐப் போலவே ஒரு முனையிலிருந்து மறு முனையை நோக்கி நகர்கிறது ஆனால் அது மறுமுனையை அடையும் போது திரும்பும் பயணத்தில் எந்தவொரு கோரிக்கையையும் வழங்காமல் உடனடியாக டிஸ்க்ன் தொடக்கத்தை இது தருகிறது எனவே எளிவேட்டர் மேல் மாடிக்குச் சென்றது போல அது உடனடியாக மீண்டும் தரை தளத்திற்கு வந்து கீழே இறங்கும் போது இது எந்த கோரிக்கையையும் தீர்க்காது எனவே இதேபோல் இங்கே டிஸ்க் ஹெட் கடைசி சிலிண்டரை அடைந்ததும் பாதையில் எந்தவொரு கோரிக்கையையும் வழங்காமல் மீண்டும் முதல் சிலிண்டருக்கு வருகிறது எனவே இது சிலிண்டர்களை வட்ட பட்டியலாகக் கருதுகிறது இது கடைசி சிலிண்டரிலிருந்து முதல் பட்டியலைச் சுற்றி வருகிறது எனவே கடைசி சிலிண்டருக்குப் பிறகு அடுத்த சிலிண்டர்கள் முதல் சிலிண்டராக இருப்பதால் அது வடிவமைக்கப்பட்ட விதம் எந்த கோரிக்கைகளையும் தீர்க்காது எனவே இது முதல் சிலிண்டருக்கு மீண்டும் வருகிறது இது ஒரு வட்ட நிலைமை போன்றது எனவே இது 53 இல் தொடங்கிய சி ஸ்கேன் வழிமுறை பின்னர் அது டிஸ்க்ன் மேல் பக்கத்தை நோக்கிச் சென்றது எனவே இந்த வேண்டுகோள் அனைத்தையும் அது நிறைவேற்றியது ஆனால் அது இங்கு வந்ததும் உடனடியாக சிலிண்டர் எண் 0 க்கு வந்து மீண்டும் இங்கிருந்து சேவை செய்யத் தொடங்கியது எனவே இது சிலிண்டர் 0 இலிருந்து சேவையைத் தொடங்குகிறது மிக உயர்ந்த சிலிண்டரை நோக்கிச் செல்கிறது அங்கிருந்து அது திரும்பி வந்து இடையில் எந்தவொரு கோரிக்கையையும் வழங்காமல் முதல் சிலிண்டருக்கு வருகிறது எனவே இது கொள்கையின் வட்ட ஸ்கேன் வகை ஹெட் இயக்கம் ஹெட் இயக்கத்தின் அளவு பெரியது ஆனால் அது இங்கு திரும்பி வருவதால் டிஸ்க்ன் இந்த முடிவில் இருந்து சேவை செய்யப்பட்டது டிஸ்க் ஹெட் இந்த இடத்திலிருந்து தொடங்கியதால் அது மறுமுனைக்குச் சென்று பின்னர் மீண்டும் இங்கு வருகிறது எனவே இதற்கிடையில் டிஸ்க்ன் கீழ் பக்கத்தில் ஏராளமான கோரிக்கைகள் குவிந்திருக்கலாம் எனவே இந்த இடைத்தரகர் கோரிக்கையை வழங்குவதற்குப் பதிலாக அது இங்கு திரும்பி வந்து இந்த கோரிக்கைகளுக்கு சேவை செய்தால் அது டிஸ்க் கோரிக்கைகளுக்கு இடைத்தரகர் கோரிக்கைகள் இருக்கலாம் அந்தக் கொள்கையுடன் உண்மையில் இந்த சுற்றறிக்கை ஸ்கேன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது கடைசி சிலிண்டருக்கு சேவை செய்தபின் முதல் சிலிண்டருக்கு மீண்டும் வரும் எனவே SCAN வழிமுறையின் மற்றொரு சிக்கல் என்னவென்றால் கோரிக்கைகள் அல்லது டிஸ்க் ஹெட் இல்லாவிட்டாலும் கூட டிஸ்க்ன் தீவிர முடிவுக்குச் செல்கிறது எனவே இந்த SCAN இன் மற்றொரு மாறுபாடு உள்ளது இது லுக் அல்காரிதம் என அழைக்கப்படுகிறது எனவே ஒவ்வொரு திசையிலும் கடைசி வேண்டுகோளின்படி மட்டுமே செல்கிறது பின்னர் முதலில் டிஸ்க்ன் இறுதி வரை செல்லாமல் உடனடியாக திசையை மாற்றுகிறது பின்னர் அது மிக உயர்ந்த இடத்திற்கு வந்தபின் கடைசி இடத்தை அடைந்த பிறகு இந்த பிராந்தியத்தில் எந்த கோரிக்கையும் இல்லாததால் இது டிஸ்க்ன் இறுதியில் செல்லாது எனவே அது திரும்பி வந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிறது பின்னர் அது இங்கே வருகிறது ஆகவே எங்கிருந்தாலும் கடைசி தூண்டுதல் எதுவாக இருந்தாலும் இது சி லுக் சுற்றறிக்கை லுக் பதிப்பு மற்றும் லுக் சில இடைத்தரக கோரிக்கைகள் செயல்பாட்டில் இருந்தால் அதை வழங்கும் ஆனால் இந்த சுற்றறிக்கை இந்த சாதாரண சி லுக் தோற்ற வழிமுறை இருக்கும் எனவே இந்த சாதாரண LOOK வழிமுறை இப்படி செயல்படும் எனவே இது இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் பின்னர் இது சாதாரண LOOK வழிமுறையாக இருக்கும் C LOOK உண்மையில் மறுபுறத்தில் முதல் கோரிக்கை வரும் வரை குறைந்தபட்ச சிலிண்டர் எண்14 க்கு வந்து பின்னர் 37 க்கு செல்கிறது ஆனால் அது ஒரு சாதாரண தோற்றமாக இருந்தால் அது திரும்பி வரும்போது அனைத்து கோரிக்கைகளுக்கும் சேவை செய்யும் மேலும் இந்த கோரிக்கை 37 முதலில் வரும் பின்னர் அது 14 க்கு வரும் எனவே இந்த சுற்றறிக்கை மற்றும் பார்வைக்கு இடையிலான அடிப்படை வேறுபாடுகள் இவை எனவே இந்த டிஸ்க் ஹெட் இயக்கத்தின் அடிப்படையில் இது SCAN ஐ விட சிறந்தது இப்போது டிஸ்க் செடியூலிங் வழிமுறையை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது எஃப் பொதுவானது மற்றும் இயற்கையான முறையீட்டைப் பெற்றுள்ளது ஏனென்றால் முதலில் குறுகிய நேரத்திற்கு செல்கிறோம் இந்த குறுகிய தேடல் நேரம் என்பது தேடும் நேரத்தைக் குறைக்க முயற்சிக்கும் என்பதாகும் எனவே எஸ் எஃப் போலவே இது உங்களுக்கு சிறந்த முடிவைக் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் எஸ் எஃப் எப்போதும் சிறந்த முடிவை வழங்காது என்பதை கண்டோம் ஸ்கேன் மற்றும் சி ஸ்கேன் ஆகியவை டிஸ்க்ல் அதிக சுமைகளை வைக்கும் அமைப்புகளுக்கு சிறப்பாக செயல்படுகின்றன ஏனெனில் இந்த ஸ்கேன் ஒரு முனையிலிருந்து மறு முனையில் சேவை செய்யும் மேலும் சுற்றறிக்கை ஸ்கானும் எனவே டிஸ்க்ல் அதிக சுமை இருந்தால் அது சரியாகப் போகும் ஸ்டார்வேசன் குறைவாக இருக்கும் ஏனெனில் இது எல்லா கோரிக்கைகளுக்கும் சேவை செய்யும் எனவே ஸ்டார்வேசன் வாய்ப்பு குறைவு செயல்திறன் நிச்சயமாக கோரிக்கையின் எண்ணிக்கை மற்றும் வகைகளைப் பொறுத்தது எனவே எத்தனை கோரிக்கைகள் வருகின்றன டிஸ்க் சேவைக்கான கோரிக்கைகள் மாறுபடும் வகையின் அடிப்படையில் கோப்பு ஒதுக்கீடு முறையால் பாதிக்கப்படலாம் எனவே கோப்பு ஒதுக்கீட்டு முறையில் ஒரு கோப்பு மிகவும் பெரியதாக இருக்கலாம் ஒரு கோப்பு 1 ஜிகாபைட் பெரியது என்று சொல்லலாம் இப்போது உள்ள செக்டார்கள் குறைந்த அளவு 4 கிலோபைட் என்று கூறுகின்றன இப்போது இந்த 1 ஜிகாபைட் கோப்பு இடம் அதனால் 4 ஜிகாபைட் தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இப்போது அந்த தொகுதிகள் டிஸ்க்ல் எங்கே உள்ளன எனவே இந்த டிஸ்க் பிளாக்கள் எவ்வாறு அமைந்திருந்தன இப்போது ஒரு நிரல் இந்த குறிப்பிட்ட கோப்பை அணுகும்போது அது கோப்புத் தொகுதிகளை ஒரு வரிசையில் அணுகுகிறதா எனவே அது வரிசையில் அணுகினால் டிஸ்க்களில் பிளாக்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட விதம் இந்த அணுகல் நேரத்தைப் பற்றி ஏனெனில் தேடும் நேரம் அதற்கேற்ப மாறுபடும் அது தொடர்ச்சியாக அவற்றை அணுகவில்லை என்றால் நிரல் அவற்றை தொடர்ச்சியாக அணுகவில்லை என்றால் அந்த அணுகல் முறை இந்த நேர செயல்திறனுடன் ஏதாவது செய்ய வேண்டும் ஏனெனில் இந்த அணுகல் முறை எந்தத் பிளாகை அணுகும் என்பதைப் போன்றது இதன் விளைவாக இந்த டிஸ்க் சிலிண்டர் கோருகிறது இது இந்த கோப்பு ஒதுக்கீட்டு முறை மற்றும் டிஸ்க் சேவையில் இந்த செல்வாக்கை நிர்ணயிக்கும் இந்த நிரல் நடத்தை மற்றும் பின்னர் கோப்பகங்கள் மற்றும் குறியீட்டு கோப்புகளின் அடிப்படையில் கோப்புகள் எவ்வாறு ஒழுங்காக ஒழுங்கமைக்கப்படுகின்றன என்பது போன்ற மெட்டாடேட்டா தளவமைப்பு ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டது எனவே அந்த வழியில் தேடல் தொடரும் எனவே அந்த கோப்புகளை அணுக வேண்டும் அதற்கு நேரம் எடுக்கும் அவை எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன மற்றும் இந்த மெட்டாடேட்டா எவ்வாறு ஒழுங்கமைக்கப்படுகிறது எனவே இந்த டிஸ்க் சிலிண்டர் கோரிக்கைகள் எவ்வாறு வரும் என்பதைப் போன்ற ஒரு பங்கைக் கொண்டிருக்கும் டிஸ்க் செடியூலிங் அல்காரிதம் இயக்க முறைமையின் தனி தொகுதியாக எழுதப்பட வேண்டும் தேவைப்பட்டால் அதை வேறு வழிமுறையுடன் மாற்ற அனுமதிக்கிறது எனவே இது ஒரு தனி தொகுதியாக எழுதப்பட்டுள்ளது மேலும் அது தேவைப்பட்டால் அது சில டிஸ்க் செடியூலிங் கொள்கையைப் பின்பற்றுகிறது எனவே அதற்கு பதிலாக அது வேறு சில கொள்கையை பின்பற்ற வேண்டும் SSTF அல்லது லுக் இயல்புநிலை வழிமுறை சுழற்சி தாமதத்திற்கு ஒரு நியாயமான தேர்வாகும் எனவே OS ஐக் கணக்கிடுவது கடினம் ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட செக்டார்க்கு எவ்வளவு நேரம் செல்ல வேண்டும் எனவே டிஸ்க் ஹெட்ன் இந்த இயந்திர இயக்கத்துடன் ஒப்பிடும்போது சுழற்சி தாமதம் மிகவும் குறைவு எனவே இந்த வழியில் இந்த சுழற்சி தாமதம் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகிறது மேலும் சுழற்சி நேரத்தின் சராசரி பாதியில் அதை எடுக்கலாம் எனவே அந்த வகையில் டிஸ்க் பிளேட்களுக்கு நிமிடத்திற்கு rpm கிடைக்கிறது எனவே இந்த சுழற்சி தாமதத்தின் சராசரியாக அரை சுழற்சியை எடுக்கலாம் மற்றும் இந்த டிஸ்க் அடிப்படையிலான வரிசை விளைவு OS வரிசைப்படுத்தும் முயற்சிகள் எவ்வாறு இருக்கும் எனவே நிச்சயமாக இது டிஸ்க் அடிப்படையிலான வரிசை எனவே இது இந்த OS வரிசையையும் பாதிக்கும் ஏனென்றால் டிஸ்க் அணுகலுக்கான பல கோரிக்கைகள் இருக்கும்போது அந்த செயல்முறைகள் அனைத்தும் தடுக்கப்பட்டுள்ளன இந்த டிஸ்க் வரிசை சேவை இதனால் செயல்முறைகள் தடுக்கப்பட்ட நிலையிலிருந்து தயாராக நிலைக்கு எவ்வாறு நகரும் என்பதையும் தீர்மானிக்கும் எனவே அந்த தயாராக வரிசை மேலாண்மை அதுவும் இந்த டிஸ்க் ஹெட் ஐப் பொறுத்தது நம்பகத்தன்மை மற்றும் பணிநீக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் பேசுதல் ஏனெனில் இந்த டேட்டா செகண்டரி ஸ்டோரேஜில் இருப்பதால் அவை நீண்ட காலம் தங்கப் போகின்றன எனவே ஒரு டேட்டா கரப்ஸன் இருந்தால் இந்த பிரைமரி ஸ்டோரேஜிலிருந்து டேட்டாவை செகண்டரி ஸ்டோரேஜிற்கு மாற்றும்போது கவனித்துக்கொள்ள வேண்டும் எனவே டிஸ்க்ல் சில எழுத்துக்களை எழுதும் போது சில தோல்விகள் இருக்கலாம் அந்த திசையில் சில அளவுருக்கள் கிடைத்துள்ளன ஒன்று தோல்விக்கான இடைக்காலம் ஒரு டிஸ்க் தோல்வியடையும் சராசரி நேரம் பின்னர் தோல்வியுற்ற டிஸ்க் மாற்றுவதற்கும் அதன் டேட்டாவை மீட்டமைப்பதற்கும் எடுக்கும் நேரத்தை சரிசெய்ய ஒரு டிஸ்க்ன் நகல் மற்றொரு டிஸ்க்ல் நகலெடுக்கப்படுகிறது எனவே அது என்னவென்றால் 100000 இடைவேளையுடன் தோல்வியுற்றதும் பழுதுபார்ப்பதற்கு 10 மணிநேரமும் கிடைத்திருந்தால் டேட்டா இழப்புக்கான நேரம் 100000 சதுரத்தை 2 ஆல் 10 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே மிரர் டிஸ்க் அது 57000 ஆண்டுகளுக்கு மேல் சுதந்திரமாக தோல்வியுற்றால்டிஸ்க் இரண்டுமே தோல்வியுற்றதாகக் கருதி அதனால் நிகழ்தகவு மிகவும் குறைவு எனவே பிரதிபலிப்பு உண்மையில் கணினி செயல்திறனை மேம்படுத்துகிறது இந்த டிஸ்க் பணிநீக்க நம்பகத்தன்மை சக்தி மதிப்புகள் மற்றும் டிஸ்க் பயன்பாட்டு நுட்பங்களில் பல மேம்பாடுகள் பல டிஸ்க் ஒத்துழைப்புடன் செயல்படுவதை உள்ளடக்கியது எனவே ஒரு டிஸ்க் ஐ நகலெடுப்பதற்கு பதிலாக அந்த டேட்டா நகலெடுக்கப்படலாம் அல்லது இந்த டிஸ்க் முழுவதும் டேட்டா விநியோகிக்கப்படலாம் இதனால் இந்த தோல்வியின் சாத்தியக்கூறுகள் குறைவாக மாறும் மேலும் தோல்விக்கான இந்த சராசரி நேரம் மிகவும் அதிகமாக இருக்கும் எனவே இதை அடுத்த வகுப்பில் தொடருவோம்